எனவே நான் சில எடுத்துக்காட்டுகளைக் காண்பிக்கிறேன் இது ஒரு குறிப்பிட்ட புரதத்திற்கான ஒரு அமினோ ஒரு வரிசை மற்றும் நீங்கள் சிவப்பு எழுத்துருவில் ஏதாவது கொடுக்கிறீர்கள் எனவே இந்த சிவப்பு எழுத்துருவைப் பார்க்க முடியுமா எனவே சிவப்பு எழுத்துருவுடன் இப்பகுதியை யூகிக்க முடியுமா மாணவர் ஹைட்ரோபோபிக் எனவே ரெசிடியூஸ்களை பார்த்தால் அது முற்றிலும் ஹைட்ரோபோபிக் ஆகும் பெரும்பாலான ரெசிடியூஸ்கள் அலனைன் வாலின் ஃபெனைலாலனைன் ஐசோலூசின் மற்றும் பல இந்த வழக்கில் இந்த புரதம் இந்த பகுதி முக்கியமாக ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களுடன் உள்ளது எனவே உங்களிடம் மற்றொரு வரிசை இருந்தால் இது 5CRO எனப்படும் மற்றொரு வரிசை எனவே இந்த குறுகிய வரிசை எப்போது கிடைக்கும் குறுகிய வரிசை சில குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களின் ஆதிக்கம் செலுத்தும் போது கிடைக்கும் எந்த ரெசிடியூஸ்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன மாணவர் நேர்மறை சார்ஜ்டு நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் எனவே இங்கே எத்தனை ரெசிடியூஸ்கள் உள்ளன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த வரிசையில் 11 ரெசிடியூஸ்கள் 11 நேர்மறைகள் இங்கே உள்ளன உங்களிடம் இன்னொரு ரெசிடியூ வரிசை உள்ளது இங்கே அதிக நிகழ்வு இருப்பதைக் கண்டால் இந்த வழக்கில் நீங்கள் காணக்கூடிய செரின்கள் பல செரின் ரெசிடியூஸ்களாக இருக்கலாம் எனவே நீங்கள் லிட்டரேச்சர் ஐ ஸ்கேன் செய்யும் போது வெவ்வேறு புரதங்களின் செயல்பாடுகளைப் பற்றிய லிட்டரேச்சர் ஐ கண்டால் சரியாக இருக்கும் எனவே எதிர்மறை சார்ஜ் நிகழ்வுகளுடன் தொடர்பு கொள்ள இந்த நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் முக்கியம் என்று நாம் யூகிக்க முடியும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு புரதத்தைப் பற்றி சிந்திக்கலாம் இது ஒன்றுக்கொன்று அதிக போக்கைக் கொண்டிருக்கும் எதிர்மறை சார்ஜ் தருணங்களுடன் செயல்படுங்கள் எந்த மூலக்கூறுகளுக்கு எதிர்மறை சார்ஜ் உள்ளது என்று நாங்கள் சொல்கிறோம் மாணவர் refer time01 46 முக்கியமாக DNA க்கு எதிர்மறை சார்ஜ் உள்ளது ஏனெனில் பாஸ்பேட் குழு உள்ளது எனவே இந்த விஷயத்தில் அதற்கு எதிர் பக்க நேர்மறை சார்ஜ் ரெசிடியூஸ்கள் தேவைப்படுகின்றன எனவே இந்த புரதம் DNA வில் இருக்கலாம் p புரதத்திற்கு DNA உடன் தொடர்பு கொள்ள அதிக போக்கு உள்ளது உண்மையில் இது 5CRO அடக்குமுறை என்பதால் இவை DNA வுடன் தொடர்பு கொள்கின்றன எனவே ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களின் கட்டமைப்பின் ஆதிக்கங்களை இங்கே காணலாம் அவை இந்த ரெசிடியூஸ்கள் மென்படலத்தில் இருக்க விரும்பப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் இந்த சங்கிலி சவ்வு புரதமாக இருக்கலாம் அது சரியானது ஏனெனில் இது சங்கிலியின் ஒளிச்சேர்க்கை எதிர்வினை மையம் எனவே இந்த விஷயத்தில் இது ஒரு சவ்வு புரதமாகும் உங்களிடம் பல டிரான்ஸ்மேம்பிரேன் பிரிவு உள்ளது இது ஒரு பிரிவில் ஒன்றாகும் எனவே இதேபோல் இங்கே நீங்கள் ஒரு உதாரணத்தைக் காணலாம் இங்கே இது ஒரு பீட்டா பீப்பாய் புரதத்தின் வரிசை ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்க பீட்டா பீப்பாய் புரதத்தில் செரின் ரெசிடியூஸ்களின் அதிக ஆதிக்கம் உள்ளது ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதற்கான நெட்வொர்க் மற்றும் செயல்பாடு இந்த பீப்பாய்களின் கட்டமைப்பாகும் எனவே இந்த குறிப்பிட்ட புரத அபராதத்தில் இது மிகவும் அதிகமாக நிகழ்கிறது இப்போது கேள்வி என்னவென்றால் நான் இந்த 3 வரிசைகளில் A ஐ பாகுபடுத்த முடியுமா இந்த வகை B இந்த வகை மற்றும் C ஆம் அல்லது இல்லை எனவே நாங்கள் விவாதித்த பல்வேறு அம்சங்கள் உள்ளன இப்போது வரை என்ன பல்வேறு அம்சங்கள் பற்றி விவாதித்தோம் மாணவர் கலவை கலவை நிகழ்வு மாணவர் மூலக்கூறு எடைகள் மூலக்கூறு எடைகள் மாணவர் ஹைட்ரோபோபசிட்டி ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் வெவ்வேறு அமினோ அமில பண்புகள் சரி எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் 2 குழுக்கள் புரதங்கள் இருந்தால் குழு A மற்றும் குழு B நான் ஒரு புதிய புரதத்தைக் கொடுத்தால் இந்த புரதம் குழு A க்கு சொந்தமானது அல்லது இந்த புரதம் குழு B க்கு சொந்தமானது என்று சொல்ல முடியுமா எனவே நான் இங்கே 2 குழுக்கள் குழு A மற்றும் குழு B ஐ எடுத்துக்கொள்கிறேன் ஆகவே யூனிபிரோட்டில் உள்ள அனைத்து புரதங்களையும் குழு A இல் சேகரித்தேன் மேலும் அனைத்து புரதங்களும் B குழுவிற்கு சொந்தமானது பிறகு நீங்கள் கொடுத்த இந்த அனைத்து வரிசை களையும் நான் கலவையை சரியாக கணக்கிட முடியும் ஏனென்றால் நீங்கள் n ஐ N ஆல் கணக்கிடலாம் எல்லா ரெசிடியூஸ்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வகையின் ரெசிடியூஸ்களையும் எண்ணலாம் N ஆல் இயல்பாக்கப்படும் நீங்கள் கலவையை சரியாகப் பெறுவீர்கள் இந்த குழு A எடுத்துக்காட்டாக இது குழு B ஆகும் நீங்கள் 20 வெவ்வேறு ரெசிடியூஸ்களுக்கான கலவையைப் பெறுவீர்கள் இங்கே 10 ரெசிடியூஸ்கள் மற்றும் இங்கே 10 ரெசிடியூஸ்கள் உதாரணமாக இந்த 2 மதிப்புகளை நீங்கள் ஒப்பிடும்போது நீங்கள் அலனைன் அல்லது A குழுவை எடுத்துக் கொண்டால் மதிப்பு மாணவர் 8 47 மற்றும் குழு B மாணவர் 8 95 8 95 நீங்கள் விலகலைப் பெற்றால் இது சராசரி மதிப்பைப் பயன்படுத்துவதைப் போன்றது ஆனால் நிலையான விலகலைக் கருத்தில் கொண்டால் எனவே இது பிளஸ் அல்லது மைனஸ் 0 1 அல்லது 2 சரி நான் இன்னும் சில டேட்டாவை காண்பிக்கிறேன் இது மற்ற ரெசிடியூஸ்கள் இங்கே கூட நீங்கள் வேறுபாடுகள் வேறு வழி பார்க்க முடியும் இங்கே குழு B இன் விஷயத்தில் இது மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது இது 8 05 இது குழு A இது 5 9 மட்டுமே இது 69 ஆகும் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் ஒத்திருக்கும் சில ரெசிடியூஸ்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க வகையில் வேறுபட்ட சில ரெசிடியூஸ்கள் அவை இருந்தால் வேறுபட்டால் இந்த ரெசிடியூஸ்களை அம்சங்கள் அல்லது அளவுருக்கள் அல்லது பண்புகள் என 2 குழுக்கள் குழு A மற்றும் குழு B ஆகியவற்றுடன் வேறுபடுத்திப் பார்க்க அல்லது வேறுபடுத்திப் பயன்படுத்தலாம் எனவே இதை எப்படி செய்வது முதலில் நாம் முக்கியமான ரெசிடியூஸ்களையும் சில ரெசிடியூஸ்களையும் இது 0 க்கு மிக அருகில் இருப்பதைக் காண்கிறோம் இது கலவையின் வேறுபாடு நான் A B comp comp ஐ கணக்கிடுகிறேன் எனவே எங்களிடம் சராசரி மதிப்புகள் உள்ளன எனவே நாம் சில நிகழ்வுகளை எடுத்துக் கொண்டால் அது மிக அதிகமாக இருக்கும் பின்னர் 0 க்கும் குறைவாக இருக்கும் சில சந்தர்ப்பங்கள் அவை 0 க்கு மேல் இருக்கும் எனவே இந்த வெவ்வேறு ரெசிடியூஸ்களை நீங்கள் பார்த்தால் நான் சில குழுக்களாக உருவாக்கினேன் இது அலிபாடிக் மற்றும் இங்கே இரண்டாவது அரோமேட்டிக் எங்களிடம் சல்ஃபர் கொண்ட ரெசிடியூஸ்கள் மற்றும் துருவ ரெசிடியூஸ்கள் மற்றும் சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் உள்ளன மேலும் சில வடிவங்களை சில சந்தர்ப்பங்களில் நாம் காணலாம் எடுத்துக்காட்டாக துருவ ரெசிடியூஸ்கள் இந்த குழு B இன் விஷயத்தில் மிகவும் விரும்பப்படும் அனைத்து துருவ ரெசிடியூஸ்களும் மைனஸ் இவற்றில் சில குழு A இன் விஷயத்தில் அவை ஆதிக்கம் செலுத்தும் சல்ஃபர் கொண்ட ரெசிடியூஸ்கள் இங்கே நீங்கள் சில நிகழ்வுகளைக் முக்கியமாக குழு A இல் முக்கியமாக சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்களை காணலாம் எனவே இந்த விஷயத்தில் குழு A இல் சில ரெசிடியூஸ்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதையும் சில ரெசிடியூஸ்கள் ஆதிக்கம் செலுத்தும் குழு B என்பதையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் உண்மையில் குழு A என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியும் குழு B என்றால் என்ன நமக்குத் தெரிந்த கட்டமைப்புகள் எங்களுக்குத் தெரிந்த செயல்பாடுகள் எனவே இப்போது இந்த ரெசிடியூஸ்களின் முக்கியத்துவத்தை நாம் விளக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் அதன் நிகழ்வு ஏன் அதிகமாக உள்ளது சில சந்தர்ப்பங்களில் இது ஏன் குறைவாக உள்ளது என்பதை நாம் காணலாம் இந்த தகவலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது மிகவும் வித்தியாசமாக இருந்தால் இது மிகவும் வித்தியாசமானது இது கூட பாகுபாட்டிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த ரெசிடியூஸ்களையும் இந்த குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களின் கலவையையும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் புரதங்கள் குழு A க்கும் குழு B க்கும் இடையில் நாம் வேறுபடுத்தி அறிய முடியும் இதை எப்படி செய்வது மிகவும் எளிமையான வழிமுறை சரியானது ஆனால் முடிவுகளைச் செம்மைப்படுத்தும்போது வழிமுறை சிக்கலாக்கலாம் வெறுமனே நாம் என்ன செய்கிறோம் குழு A மற்றும் குழு B புரதங்களின் தொகுப்பைக் கொண்டிருக்கிறோம் குழு A இலிருந்து அனைத்து புரதங்களையும் நீங்கள் கணக்கிடக்கூடிய குழு B கலவையின் மதிப்புகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் குழு B இலிருந்து அனைத்து புரதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது உங்களிடம் 2 செட் மதிப்புகள் உள்ளன இங்கே உங்களிடம் டேட்டா A மற்றும் டேட்டா B உள்ளது இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் எங்களுக்கு புதிய புரதம் x கிடைக்கிறது இது A க்கு சொந்தமானது என்று எங்களுக்குத் தெரியாது அல்லது இது எங்களுக்குத் தெரியாத B A அல்லது B க்கு சொந்தமானது பின்னர் முதலில் என்ன செய்வது இந்த குறிப்பிட்ட புரதத்தின் கலவையைப் பெறுங்கள் எனவே இங்கு 20 எண்களைப் பெறுகிறோம் எனவே இங்கே நீங்கள் 20 எண்களைப் பெறுகிறீர்கள் இங்கே 20 ரெசிடியூஸ்களுக்கு 1 முதல் 20 வரை மற்றும் கலவை B 1 முதல் 20 மற்றும் புரதம் x ஆகியவை 1 முதல் 20 வரை உள்ளன இப்போது ஒவ்வொரு கலவையையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் எடுத்துக்காட்டாக A D C அல்லது 20 ரெசிடியூஸ்கள் கிடைக்கும் வேறுபாடுகள் comp comp முறையே நாம் வித்தியாசத்தைப் பெறுகிறோம் முழுமையானதை எடுத்து 20 மடங்கு 20 ரெசிடியூஸ்களுக்கு மீண்டும் செய்கிறோம் பின்னர் கூட்டுத்தொகையைப் பெறுங்கள் 1 முதல் 20 க்கு சமம் இறுதியாக நாம் ஒரு எண்ணைப் பெறுகிறோம் புரதங்களின் குழுவின் கலவையிலிருந்து விலகும் இந்த σ ஐ நாம் காணலாம் என்று இது கூறுகிறது இதை மீண்டும் செய்யவும் அதே தொகுப்பை எடுத்து B உடன் ஒப்பிடவும் 20 ரெசிடியூஸ்களுக்கு செய்யுங்கள் நான் 1 முதல் 20 வரை சமம் எனவே இப்போது வித்தியாசத்தைப் பெறுங்கள் மொத்த வேறுபாடு σ ஆக இருப்பதைக் காணலாம் எனவே உடன் comp ஐ ஒப்பிடுகையில் நாம் σ ஐப் பெறுகிறோம் மற்றும் comp உடன் ஒப்பிடுகையில் நாம் σ பெறுவோம் இப்போது இந்த 2 σ மற்றும் σ ஐ ஒப்பிடுக எது குறைவான விலகலைக் கொண்டுள்ளது எது குறைவான விலகல் B குறைவாக உள்ளது பின்னர் இது குழு B க்கு சொந்தமானது A குறைவாக இருந்தால் புரதம் x குழு A க்கு சொந்தமானது எனவே இங்கே நாம் விலகல்களை ஒப்பிடுகிறோம் நீங்கள் பிழை செயல்பாட்டைப் பயன்படுத்தக்கூடிய சில பிழை செயல்பாடுகளையும் பயன்படுத்தலாம் அதாவது 0 3 இல் 0 1 அல்லது 0 2 போன்றவை நீங்கள் செயல்திறன் மேம்படுத்தலாம் செயல்திறனை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது பற்றி நான் பின்னர் விளக்குகிறேன் உணர்திறன் தனித்தன்மை மற்றும் துல்லியம் போன்ற செயல்திறனை மதிப்பிடுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் உள்ளன நான் பின்னர் வகுப்புகளில் விவாதிப்பேன் எனவே நீங்கள் δ வை இங்கே சேர்க்கலாம் பின் நீங்கள் 100 புரதங்களின் தொகுப்பில் பார்க்கலாம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான புரதங்களுக்கு எங்களால் கணிக்கவோ அல்லது பாகுபாடு காட்டவோ முடியும் பின்னர் இந்த பிழை செயல்பாட்டை நாம் வரையறுக்கலாம் இந்த முறையில் நாங்கள் கலவை மற்றும் விலகலைப் பயன்படுத்துகிறோம் விலகலுக்குப் பதிலாக வேறு சில நடவடிக்கைகளையும் பயன்படுத்த முயற்சி செய்யலாம் வேறு எந்த நடவடிக்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இங்கே நாம் விலகலைப் பயன்படுத்துகிறோம் நாங்கள் தொடர்புகளையும் பயன்படுத்தலாம் எங்களிடம் 20 எண்கள் கிடைத்தன இங்கு 20 எண்கள் கிடைத்தன நீங்கள் A உடன் தொடர்புகளைப் பெறலாம் அதேபோல் நீங்கள் B உடனான தொடர்பைப் பெறலாம் பிறகு நாம் எதைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எது A க்கு சொந்தமானது தொடர்பு இருக்கும் மாணவர் குறைந்த உயர்ந்தது இந்த தொடர்பு அல்லது A உடனான தொடர்பு 0 9 ஆகவும் B உடன் r 0 7 ஆகவும் இருந்தால் பின்னர் எதற்கு புரதம் சொந்தமானது மாணவர் A A சரி எனவே நீங்கள் தொடர்புகளைப் பயன்படுத்தலாம் நீங்கள் விலகலைப் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் எந்த பிழை செயல்பாட்டையும் பயன்படுத்தலாம் இங்கே இப்போது அனைத்து 20 ரெசிடியூஸ்களின் கலவையையும் பயன்படுத்துங்கள் ஆனால் இந்த எண்ணிக்கையை ஆராய்ந்தால் அனைத்து 20 ரெசிடியூஸ்களும் மிக உயர்ந்த வேறுபாட்டைக் காட்டவில்லை சில ரெசிடியூஸ்கள் மட்டுமே வித்தியாசம் குறிப்பிடத்தக்கவை இந்த குழு A மற்றும் B க்கு இடையில் முக்கியத்துவத்தை மட்டுமே காண்பிக்கும் ரெசிடியூஸ்களுடன் நீங்கள் முயற்சி செய்யலாம் மற்றும் எங்களால் சிறப்பாக பாகுபாடு காட்ட முடியுமா இல்லையா என்பதைப் பார்க்கவும் இரண்டாவதாக நீங்கள் எந்த முறையையும் உருவாக்கும்போது அளவுருக்கள் பண்புகளின் எண்ணிக்கையைக் குறைப்பது முக்கியம் 10 உடன் அதே செயல்திறனைப் பெற்றால் 20 க்கு பதிலாக 10 சிறந்தது தேவையில்லாமல் நாம் கணிப்பில் செயல்திறன் மற்றும் சத்தத்தை சேர்க்க வேண்டியதில்லை சரி இப்போது நான் இங்கே ஒரு உதாரணத்தைக் காண்பிப்பேன் இது எனக்கு 2 புரதங்கள் கிடைத்தது ஒன்று குழு B இலிருந்து இது குழு B ஆகும் இது குழு A இலிருந்து வந்தது எனவே எனக்கு ஒரு வரிசை உள்ளது இப்போது என்ன செய்வது கலவை நிகழ்வு ஆகியவற்றைப் பெறுங்கள் இங்கே இது N இந்த N இலிருந்து இங்கே உள்ளது நீங்கள் கணக்கிடலாம் கலவை இந்த கலவை பின்னர் இந்த கலவையிலிருந்து நமக்கு கலவை தெரியும் உலகளாவிய புரதம் அல்லது குழு A அல்லது குழு B இலிருந்து நீங்கள் இங்கே காணலாம் இது குழு A இன் கலவை மற்றும் குழு B இன் கலவை எனவே பெற மதிப்புகளைக் கழிக்கவும் எனவே இது σ σ மற்றும் σ எல்லா ரெசிடியூஸ்களுக்கும் அதைச் செய்யுங்கள் இறுதியாக தொகுக்கவும் இங்கே இது 34 மற்றும் இங்கே 39 இது எது சிறியது மாணவர் இது இது சிறியது இது சிறியது எனவே இது A குழுவிற்கு சொந்தமானது பின்னர் நாம் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் குழு B இங்கே நாம் N ஐக் கணக்கிட வேண்டும் நீங்கள் கலவையைப் பெறலாம் இங்கே நாம் இது A இது B விலகலைப் பெறுங்கள் எங்களிடம் உள்ள அசல் மதிப்புகள் இது கலவையை எடுத்துக்கொள்கிறது மற்றும் 20 ரெசிடியூஸ்களுக்கு A அல்லது B இலிருந்து கழிக்கவும் எனவே 8 47 இங்கே உள்ளது இது 8 31 என்பதை நீங்கள் காணலாம் எனவே வேறுபாடு 0 16 அல்லது மற்ற வழக்கு 0 64 ஆகும் அதேபோல் நீங்கள் செரீன் இங்கே 8 46 8 46 என்று பார்த்தால் மட்டுமே வித்தியாசத்தைக் காண முடியும் இந்த A ஐ நீங்கள் பார்த்தால் அது 5 94 மற்றும் B இது 8 05 வித்தியாசம் 2 52 மற்றும் B என்பதை நீங்கள் காணலாம் இது 0 இப்போது சுருக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இது 23 இது B சிறியது மாணவர் சிறிய எனவே B சிறியது எனவே இது குழு B சரி என அடையாளம் காணப்படுகிறது எனவே இது எளிமையான வழிமுறையாகும் ஆனால் இதை நாம் செம்மைப்படுத்த வேண்டும் வேறு பல காரணிகளைச் சேர்த்து பின்னர் செயல்திறனை மதிப்பிட்டு மதிப்பிடுகிறோம் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஆனால் எளிய வழிமுறைகள் அல்லது வரிசையிலிருந்து நாம் பெறும் எளிய அம்சங்கள் நீங்கள் வெவ்வேறு கட்டமைப்புகள் அல்லது வெவ்வேறு செயல்பாடுகளிலிருந்து புரதங்கள் வகைப்படுத்த முடியும் எனவே ஒரு முறை முடிந்ததும் பல ஆன்லைன் முறைகளைச் செய்யலாம் எனவே இந்த வகை புரதங்கள் குழு A மற்றும் குழு B ஆகியவற்றை நீங்கள் பாகுபடுத்தக்கூடிய பல்வேறு முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் கலவையுடன் சென்றால் நீங்கள் கலவையுடன் சரியாக முயற்சி செய்யலாம் எனவே நீங்கள் இங்கே வரிசையை கொடுங்கள் நீங்கள் இங்கே வரிசையை கொடுக்கிறீர்கள் எனவே இதை கிளிக் செய்தால் நீங்கள் வரிசையை கொடுக்கலாம் நாம் வரிசையைப் பெறுகிறோம் பின்னர் நிகழ்வை தானாகவே கணக்கிடுவோம் நாங்கள் கலவையைப் பெறுவோம் கலவையிலிருந்து நீங்கள் σ பெறுவீர்கள் இங்கே σ மற்றும் இந்த எண்ணிலிருந்து இது குழு B என்பதைக் காணலாம் எனவே இது குழு B க்கு சொந்தமானது பீட்டா பீப்பாய் சவ்வு புரதத்தை குழு B க்கு சரியானதாக வைக்கிறேன் எனவே இதைப் பார்த்தால் வேறுபாடு மிகக் குறைவு ஏனென்றால் நீங்கள் பல ரெசிடியூஸ்களைச் சேர்த்தால் குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களுக்கு டேட்டாவை பயன்படுத்தினால் மட்டுமே நீங்கள் பயன்படுத்த முடியும் நாங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டிய உங்கள் செயல்திறனை மேம்படுத்தலாம் எனவே செயல்திறனை மேம்படுத்தவும் எனக்கு கேள்வி உள்ளது எனவே இது டேட்டா எனவே ஆல்பாவிற்கான கலவை பீட்டாவிற்கான கலவை என்னிடம் உள்ளது எனக்கு 2 மதிப்புகள் உள்ளன இது ஆல்பா கலவை மற்றும் இது பீட்டா கலவை எனவே இப்போது எனக்கு ஒரு கேள்வி உள்ளது நான் இந்த வரிசையை தருகிறேன் இது ஆல்பா அல்லது பீட்டாவுக்கு சொந்தமானதா என்பதை அறிய விரும்புகிறேன் எப்படி தொடர வேண்டும் மாணவர் கலவை சரி முதலில் வரிசைகளை உபயோகப்படுத்தி கணக்கிடுவோம் மாணவர் கலவை இது கலவை என்னால் கணக்கிட முடியும் நீங்கள் எண்ணிக்கையை Ds எண்ணிக்கையாக எடுத்து ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையுடன் இயல்பாக்கலாம் இது ஒரே வரிசையில் உள்ளது நாங்கள் GAV போல தருகிறோம் இது G இந்த A இந்த V மற்றும் பல இப்போது என்ன நாங்கள் செய்கிறோம் இந்த எண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் கழித்தல் இந்த எண்களுடன் ஆல்பா சரி எனவே எல்லா ரெசிடியூஸ்களுக்கும் நாம் சேர்த்தால் நாம் எடுக்கும் போது 20 எண்களைப் பெறுவோம் பின்னர் முழுமையான மதிப்புகள் மற்றும் சேர்க்கை நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தால் இந்த எண்களைப் பெறுவோம் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் மாணவர் மீண்டும் செய்யவும் அதையே மீண்டும் செய்யவும் மாணவர் பீட்டா இந்த எண்ணுடன் இந்த பீட்டா எண் மற்றும் 20 ரெசிடியூஸ்களுக்கு நாம் கணக்கிட்டு முழுமையான மதிப்புகள் இறுதியாக தொகுக்கிறோம் இந்த எண்ணைப் பெறுகிறோம் பின்னர் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் மாணவர் ஒப்பிடுங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் ஒப்பிட வேண்டும் எனவே இந்த ஆல்பா அல்லது பீட்டாவை எவ்வாறு தீர்மானிப்பது மாணவர் எது குறைவாக இருந்தாலும் எது குறைவானது ஏனெனில் அந்த குறிப்பிட்ட புரதத்துடன் சார்புடைய விலகல் குறைவாக உள்ளது எனவே ஆல்பாவை நீங்கள் பாதுகாக்க முடியும் நான் மற்றொரு தேடலை இங்கே தருகிறேன் இங்கே நீங்கள் பயிற்சி செய்யலாம் எனவே இவை உங்களுக்கும் ஒரு வரிசை ஒரு நீண்ட வரிசை உங்கள் குறியீட்டிற்கு நீங்கள் எழுதிய நீண்ட வரிசையை எளிதாக எண்ணக்கூடிய சிறிய வரிசை உள்ளது அல்காரிதம் பற்றி நாங்கள் முன்பு விவாதித்ததை நீங்கள் கணக்கிடலாம் கலவையை கணக்கிட நீங்கள் ப்ரோக்ராமை எழுதலாம் எனவே இது ஒரு முடிவு உங்களிடம் உள்ள 20 ரெசிடியூஸ்கள் இப்போது நீங்கள் ஆல்பாவிலிருந்து அல்லது பீட்டாவிலிருந்து கழிக்கிறீர்கள் பின்னர் நாங்கள் முழுமையான மதிப்புகளைப் பெற்று அதன் கூட்டுத்தொகை ஆல்பா 36 09 பீட்டா 18 63 என மதிப்புகளைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த 2 குறைவாக உள்ளது எனவே இது எதற்கு சொந்தமானது மாணவர் பீட்டா வித்தியாசமாக நீங்கள் பார்க்கும் பீட்டா மிக உயர்ந்த 10 15 வித்தியாசம் பின்னர் எளிதாக நீங்கள் பாகுபாடு காட்ட முடியும் அது மிகவும் நெருக்கமாக இருந்தால் அது கடினம் சில சந்தர்ப்பங்கள் இதனால்தான் முன்கணிப்பு முறைகள் சில நேரங்களில் சில அம்சங்களில் தோல்வியடையும் நீங்கள் 100 சதவீதத்தைப் பெற முடியாது முன்கணிப்பு துல்லியம் ஏனெனில் இந்த கலவையில் சில வகையான ஒன்றுடன் ஒன்று சில நிகழ்வுகளை நீங்கள் காணலாம் இது மிக நெருக்கமாக உள்ளது குழு A அல்லது குழு B ஆக இருக்கலாம் இது பாகுபாடு காண்பது கடினம் அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் சில அம்சங்களை அடையாளம் காண வேண்டும் இது சரியாக இல்லை இது குறைந்தபட்சம் அந்த சூழ்நிலைக்கு மட்டுமே வேறு வழியில் பாகுபாடு காட்டுங்கள் இந்த வழக்கில் கலவையில் பெரிய வித்தியாசம் இருந்தால் மட்டுமே இணைக்கவும் நீங்கள் குறைந்த வேறுபாடு மற்றும் வேறு சில அம்சங்களைப் பயன்படுத்தலாம் நாம் முடிந்த அளவு இதனை இணைக்கலாம் செயல்திறனை மேம்படுத்தும் ஒன்று 70 சதவிகிதத்தையும் மற்றொரு அம்சம் 70 சதவிகிதத்தையும் கொடுக்கும் இரண்டையும் இணைத்தால் நீங்கள் 80 சதவிகிதமாக அதிகரிக்க முடியும் எனவே இப்போது அங்குள்ள மற்றொரு அம்சம் ஜோடி விருப்பம் கலவையில் நாம் ஒரு ரெசிடியூஸ் மட்டுமே பயன்படுத்துகிறோம் எத்தனை முறை A எத்தனை முறை D எத்தனை முறை D E எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆனால் கேள்வி என்னவென்றால் A க்கு எப்போதும் நெருக்கமான ஒரு நிகழ்வு எப்போதும் D க்கு அடுத்தபடியாக E க்கு அடுத்ததாக இங்கே 2 A கள் உள்ளன இது C க்கு சற்று முன்னதாகவே உள்ளது இது ஒரு உதாரணம் இந்த L எனவே இந்த A க்குப் பிறகு C இந்த C என்பது A உடன் L க்குப் பிறகு உள்ளது எனவே மற்றொரு கேள்வி A க்கு அடுத்ததாக எத்தனை முறை வருகிறது C அல்லது E க்கு அடுத்ததாக A எத்தனை முறை வருகிறது மற்றும் பல இந்த விஷயத்தில் நீங்கள் ஜோடி விருப்பத்தை பெறலாம் ஏனெனில் எங்களிடம் 2 டைபெப்டைடுகள் இருந்தன எனவே இந்த இரண்டையும் எடுத்துக் கொண்டால் இதை டைபெப்டைடுகள் போல அழைக்கிறோம் எனவே இது இந்த 2 இல் உள்ள டைபெப்டைட் போன்றது என்று சொல்லலாம் இது AC மற்றும் இங்கே இது CA எனவே இந்த விஷயத்தில் பல்வேறு வழிகள் உள்ளன எனவே I கோமா j இன் டைபெப்டைடை நாம் கண்டால் எங்கே நீங்கள் Nij பல முறை காணலாம் j i மற்றும் j க்கு அடுத்ததாக வரும் ரெசிடியூ 20 ரெசிடியூஸ்களின் விநியோகம் மற்றும் 100 சதவீதத்தை சரியாகப் பெறுவது ஆனால் நீங்கள் வெவ்வேறு காரணிகளைக் கொண்டு இயல்பாக்க முடியும் அல்லது கலவை விஷயத்தில் நாங்கள் செய்ததைப் போல நீங்கள் N உடன் இயல்பாக்கலாம் இங்கே நான் Ni plus Nj உடன் இயல்பாக்குகிறேன் அதாவது இந்த i மற்றும் j இல் நாம் எத்தனை ரெசிடியூஸ்கள் ஈடுபட்டுள்ளது அது i 5 முறை மற்றும் j 9 முறை என்றால் அந்த வரிசையில் 9 வழக்குகள் உள்ளன என காணலாம் எனவே நான் Ni plus Nj ஐ இயல்பாக்குகிறேன் ஆனால் நீங்கள் நிகழ்தகவைப் பெற விரும்பினால் உங்கள் i இன் வகை I i இப்போது இது வகை j மற்றும் இந்த வகை j ஆகும் பின்னர் நீங்கள் Ni இல் Nj ஆக பயன்படுத்தலாம் எனவே இயல்பாக்குவதற்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன ஆனால் அவை ஒன்றுக்கொன்று சரியானவற்றுடன் தொடர்புடையவை ஆனால் இறுதியில் முக்கியத்துவம் கொடுக்கும் Nij எண்ணிக்கையானது எஞ்சியுள்ள i ஐ விட மிக அருகில் உள்ளது இது ரெசிடியூஸ்களின் விநியோகம் மற்றும் கேள்விகள் i மற்றும் i பிளஸ் 1 இங்கே Ni என்பது i வகையின் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கை மற்றும் Nj என்பது வகை j இன் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கை உதாரணமாக இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் நான் ஒரு டைபெப்டைட்களைக் கொடுத்தால் நீங்கள் அனைவரும் உதாரணமாக பார்க்கிறீர்களா PE க்கான டைபெப்டைட் விருப்பத்தை நீங்கள் பார்த்தால் எத்தனை PE இங்கே நிகழ்கிறது 1 2 அதாவது எத்தனை P கள் மற்றும் எத்தனை E கள் மாணவர் 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 5 P's மற்றும் 5 E's 10 க்கு சமம் எனவே மதிப்புகள் 20 ஆக இருக்கும் அதேபோல் இந்த உண்மையான புரதத்தை நீங்கள் கண்டால் இங்கே நீங்கள் இப்போது AA இன் எண்ணிக்கையை முற்றிலும் எத்தனை முறை பார்க்க முடியும் மொத்த AA க்காக 1 2 3 4 4 மடங்கு AA 17 மடங்கு எனவே இதைப் பெற்றால் 11 76 மதிப்பைப் பெறுவோம் மற்ற வழக்கு முற்றிலும் 0 என நீங்கள் பார்த்தால் ஆர்வத்துடன் பார்த்தால் சில 2 வகுப்புகளை ஒரு வகுப்பை 0 என்று வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு வகுப்பை நீங்கள் சில எண்களைப் பெற முடிந்தால் அந்த ஜோடிகள் முக்கியம் என்று நாங்கள் கூறலாம் அந்த ஜோடிகள் வெவ்வேறு வகுப்புகளை பாகுபடுத்த முடியும் இந்த வழக்கு குறிப்பிட்ட கலவையை விட சிறப்பாக செயல்பட முடியும் எந்தவொரு குறிப்பிட்ட புரதத்திற்கும் ஒரே ஒரு ரெசிடியூ முன்னுரிமையை மட்டுமே பயன்படுத்துகிறோம் எனவே இந்த விஷயத்தில் டைபெப்டைட் புரதங்களின் விருப்பத்திற்கு கூடுதல் தகவல்கள் உள்ளன ஆனால் குறைபாடு என்னவென்றால் எங்களிடம் 20 மதிப்புகள் உள்ளன ஆனால் இங்கே நாம் 400 மதிப்புகளைப் பெறுகிறோம் எனவே உங்கள் டேட்டா தொடர் மிக அதிகமாக இருந்தால் ரெசிடியூ ஜோடிகளின் டேட்டா தொடரைப் பயன்படுத்துவது நல்லது ஏனென்றால் எங்களுக்கு பல பூஜ்ஜியங்கள் கிடைக்கின்றன ஆனால் அந்த பாகுபாடுகளுக்கு இது அவ்வளவு நல்லதல்ல எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஜோடிகளின் எண்ணிக்கையை குறைக்கிறீர்கள் அல்லது அமினோ அமிலத்தை அமினோ அமில கலவைக்கு குறைக்கிறீர்கள் எனவே இன்று நாம் எதைப் பற்றி விவாதித்தோம் மாணவர் நிறைய அம்சங்கள் வித்தியாசமான அம்சங்கள் ஏனெனில் நாம் விவாதித்த வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதை வரிசைப்படுத்தலாம் மாணவர் கலவை மாணவர் நிகழ்வு மாணவர் மூலக்கூறு எடை மூலக்கூறு எடை மாணவர் ஹைட்ரோபோபசிட்டி ஹைட்ரோபோபசிட்டி வெவ்வேறு பண்புகள் ஜோடி விருப்பம் மற்றும் பல அமினோ அமிலத்தைப் பயன்படுத்தி 2 வகையான புரதங்கள் குழு A மற்றும் குழு B ஐ வேறுபடுத்துவதற்கு ஒரு உதாரணத்தையும் நாங்கள் விளக்குகிறோம் பல அம்சங்களை நாங்கள் பயன்படுத்த பல வழிகள் உள்ளன கட்டமைப்புகள் அல்லது செயல்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு வகையான புரதங்களை வேறுபடுத்துவதற்கு நீங்கள் 2 ஐப் பயன்படுத்தலாம் அடுத்த வகுப்பில் ஹைட்ரோபோபசிட்டிகளின் கூடுதல் விவரங்கள் மற்றும் சுயவிவரங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி விவாதிப்போம் மேலும் முதன்மை வரிசையிலிருந்து பெறப்பட்ட அம்சங்களிலிருந்து வெவ்வேறு அம்சங்களின் சாத்தியமான பயன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் பின்னர் இரண்டாம் நிலை கட்டமைப்புகளுடன் இரண்டாம் நிலை கணிப்புடன் செல்கிறோம் உங்கள் அன்பான கவனத்திற்கு நன்றி